எனவே இது அடிப்படை செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலம் துல்லியத்தை மேம்படுத்துவதற்கான இறுதி விவாதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது எனவே அடிப்படை செயல்பாடுகளைப் பற்றி பேசுவோம் பரவலாக இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று சப் டொமைன் என்றும் மற்றொன்று ஃபுல்டொமைன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் என்ன நீங்கள் ஏற்கனவே பார்த்த பல்ஸ் செயல்பாடு இங்கே 0 ஆகவும் இங்கே 1 ஆகவும் உள்ளது எனவே இந்த அடிப்படை செயல்பாடு ஃபுல்டொமைன் சில டொமைனில் மட்டுமே நான்ஜீரோ அது எல்லா இடங்களிலும் அல்ல அதனால்தான் இந்த வெளிப்பாடு சுய விளக்கமளிக்கிறது அதனால்தான் இது சப் டொமைன் அடிப்படை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு பல்ஸ் பதிலாக நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் எனவே இவை டெய்லர் தொடரைப் போன்றவை இது டிரெய்லர் தொடரின் நிலையான முதல் வெளிப்பாடு நிலையானது அடுத்தது லீனியர் ஆக இருக்கும் எனவே இந்த முக்கோண அடிப்படை செயல்பாடுகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் உதாரணமாக இது ஒரு அடிப்படை செயல்பாடு மற்ற அடிப்படை செயல்பாடு சில நேரங்களில் இது போன்றதாக இருக்கலாம் எனவே இவை வேறொரு வகை எனவே இது அவ்வாறு உள்ளது இது அடிப்படை செயல்பாடு a அடிப்படை செயல்பாடு b அடிப்படை செயல்பாடு c எனவே இவை கட்டப்பட்ட விதம் மீண்டும் 1 இருக்கும் இடத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது மற்ற அடிப்படை செயல்பாடுகளுக்கு மதிப்பு 0 உள்ளது இதேபோல் இந்த செயல்பாட்டை இங்கே காணலாம் என் வரைபடம் கொஞ்சம் மோசமானது ஆனால் இந்த 0 வர வேண்டும் இங்கேயும் இதேபோல் இது பொருந்த வேண்டும் மாணவர்Sir ஆம் எனவே a என்பது முதல் அடிப்படை செயல்பாடு b என்பது இரண்டாவது அடிப்படை செயல்பாடு c என்பது மூன்றாம் அடிப்படை செயல்பாடு மற்றும் பல எனவே எடுத்துக்காட்டாக இருந்தால் அடிப்படை செயல்பாட்டை a மற்றும் அடிப்படை செயல்பாட்டைb எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டு அடிப்படை செயல்பாடுகளை நான் சேர்ப்பதாக வைப்பதன் விளைவாக முடிவு எப்படி இருக்கும் எனவே இங்கிருந்து ஆரம்பித்து இங்கே எல்லா வழிகளிலும் செல்வோம் எனவே நான் a மற்றும் b சேர்க்கிறேன் எனவே நான் இங்கிருந்து தொடங்கும் போது இந்த செயல்பாடு பார்ப்பதற்கு b 0 போல இருக்கும் எனவே நான் இந்த நிலைக்கு வரும்போது இந்த பையன் இப்படி போவான் b இன்னும் 0 தான் இப்போது நான் இங்கு வரும் நேரத்தில் அது மீண்டும் 1 ஆக இருக்கும் எனவே இது இந்த பையனையும் இந்த பையனையும் சேர்க்கிறேன் நான் உண்மையில் ஒரு வரியைப் பெறப் போகிறேன் இந்த இரண்டு வளைவுகளும் அவை ஒரு மாறிலி உடன் சேர்க்கப் பட போவதை நீங்கள் காணலாம் பின்னர் நான் கீழே செல்லும்போது வழி முழுவதும் இது 0 வை பின்பற்றப் போகிறது ஏனெனில் அடிப்படை செயல்பாடு a இப்போது 0 ஆகும் இந்த யோசனையை இப்போது விரிவாக்க முடியும் நான் அடிப்படை செயல்பாடு a போன்ற ஒன்றை y இன் செயல்பாடாக செய்கிறேன் B இன் அடிப்படை செயல்பாட்டை y இன் செயல்பாடாக தேர்வு செய்ய வேண்டாம் இதற்கு 1 மற்றும் 2 மடங்கு அடிப்படை செயல்பாட்டைக் b கொடுப்போம் எனவே என்ன நடக்கும் இந்த பையன் எப்படி இருப்பான் எனவே இங்குதான் சரியானது எனவே அடிப்படை செயல்பாடு a இது போன்றது அடிப்படை செயல்பாடு b இது போன்றது இப்போது நான் இந்த இரண்டு அடிப்படை செயல்பாடுகளை வேறு உயரத்துடன் இணைக்கிறேன் எனவே இப்போது அது எப்படி இருக்கும் நான் இங்கிருந்து தொடங்கும்போது மதிப்பு a உடன் வரும் எனவே இதை இப்படியே படிக்கப் போகிறது இந்த உயரம் 2 ஆக இருக்க நிர்பந்திக்கப்படுகிறது எனவே அது இங்கிருந்து இங்கு நேர் கோட்டில் செல்லும் எனவே இது செயல்பாட்டின் இந்த கட்டத்தில் மதிப்பு 2 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த கட்டத்தில் fa 0 மற்றும் fb 2 எனவே 2 மடங்கு fb உள்ளது என்று அர்த்தம் எனவே இந்த பையன் மேலே சென்று பின்னர் கீழே வரப் போகிறான் எனவே இதைச் செய்வதன் மூலம் இந்த மூன்று பிரிவுகளையும் எப்படி அழைப்பீர்கள் அவை லீனியர் எனவே நான் என்ன செய்தேன் என்றாள் இந்த செயல்பாட்டை துண்டு வாரியாக லீனியர் தோராயமாக மாற்றியுள்ளேன் எனவே நான் இப்போது தோராயமாகச் சொல்லும் எனது செயல்பாடு தொடர்ச்சியானது முன்னதாக நான் பல்ஸ் அடிப்படையிலான செயல்பாட்டைப் பயன்படுத்தி வெளிப்படுத்திக் கொண்டிருந்த எனது செயல்பாடு நிறுத்தப்பட்டது எனவே நான் இப்போது தொடர்ச்சியான அடிப்படை செயல்பாட்டிற்கு மாறிவிட்டேன் ஆனால் இன்னும் வேறுபடுத்த முடியாதது அது மென்மையாக இல்லை ஆனால் இது பல்ஸை விட சிறந்தது இப்போது நீங்கள் செலுத்த வேண்டியது விலை மட்டுமே n கணக்கிட இன்னும் கொஞ்சம் வேலை தேவைப்படும் நியூமரேட்டரில் என்னுடைய g வெறும் 1 என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இப்போது ஒருங்கிணைப்பது மிகவும் எளிது இது ஒரு லீனியர் செயல்பாடு ஆக இருக்கும் எனவே இந்த யோசனையை நீங்கள் நீட்டிக்க முடியும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வரிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதில்லை அரை கொசைன்கள் தெரியும் இவை உங்கள் அடிப்படை செயல்பாடாக இருக்கலாம் எனவே அவை இறுதியாக சப் டொமைன் அடிப்படையிலான செயல்பாட்டைப் பற்றியவை ஃபுல்டொமைன் அடிப்படையிலான செயல்பாடுகள் உள்ளன அவை பெயரைக் குறிப்பிடுவதால் அவை வரி முழுவதும் நான்ஜீரோ நீங்கள் அனைவரும் பொறியியல் முதல் ஆண்டில் படித்த மிகவும் பிரபலமான ஒரு புல்டொமைனில் cos or cosh ற்கான ஏதாவது விவரங்கள் இருக்கிறதா மாணவர்ஃபுல்டொமைன் ஃபுல்டொமைன் என்றால் அது டொமைனில் எல்லா இடங்களிலும் நான் ஜீரோ என்பது அடிப்படை செயல்பாடு சின்க் என்பது மிகவும் சிக்கலான ஒன்று மாணவர்Cosh sine மற்றும் Cosh ஆகியவற்றின் கலவையைப் பற்றி அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன மாணவர் முதல் ஆண்டில் சிங்கிள்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்பாடத்தில் நீங்கள் படித்த sine மற்றும் Cosh ஆகியவற்றின் கலவை என்பது மிகவும் சிக்கலானது அல்ல மாணவர்ஃபோரியர் ஃபோரியர் தொடர் என்னிடம் சில இருந்தால் எனது அடிப்படை செயல்பாட்டை இதுபோன்று எழுதலாம் எனவே நான் பார்க்க முடியும் ஃபோரியர் தொடர் ஏன் மிகவும் அருமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் படித்திருக்கிறீர்கள் அவை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் செயல்பாட்டை தோராயமாக மதிப்பிட முடியும் எனவே உங்கள் அடிப்படை செயல்பாடுகள் இப்போது இந்த sine மற்றும் Cosh எல்லா இடங்களிலும் நான் ஜீரோ இப்போது நான் அவற்றை கோஏபிசிஎன்ட் மற்றும் என பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் நிச்சயமாக நான் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு dc வெளிப்பாடு உள்ளது எனவே எனது தீர்வு ஊசலாடும் என்று எனக்கு முன்பே தெரிந்தால் ஏன் பல்ஸ் அடிப்படை செயல்பாட்டை அல்லது பீஸ்வைஸ் அப் லீனியரை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து நாம் அடிப்படை செயல்பாட்டை தேர்வு செய்வோம் அது அடிப்படை செயல்பாட்டிற்கு நெருக்கமாக இருக்கப் போகிறது என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது அவ்வாறு செய்வதன் மூலம் உண்மையான தீர்வு சைனூசாய்டலாக இருந்தால் கேப்பிடல் N இன் ஒரு சிறிய மதிப்புடன் நான் போய்விடுவேன் மாணவர் மாணவர்டிவைடடு பை ரூட் ஆமாம் அவை டிவைடடு பை ரூட் அதாவது இப்போது உங்கள் நியூமரேட்டர் y ஒரு செயல்பாட்டைக் கொண்டிருக்கும் என்பதால் r வெளிப்பாடாக இருக்கும் மாணவர்